ஹாய் இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு வரவேற்கிறோம் நாங்கள் போட்டோ மாஸ்க் வலது இடைநிறுத்தம் பிரகாசமான துறையில் போட்டோ மாஸ்க் மற்றும் ஒரு இருண்ட துறையில் முகமூடி பற்றி பேசினோம் எனவே இந்த மாஸ்க் செதில்களுக்கு மாற்றப்படும் மாஸ்டர் வடிவங்கள் மற்றும் போட்டோ மாஸ்க் வகைகள் Fe2O3 Soda சுண்ணாம்பு கண்ணாடி மீது 3 ஆகும் இது ஒரு குரோம் முகமூடி இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் என பிரகாசமான துறையில் மற்றும் இருண்ட துறையில் இருக்க முடியும் ஒரு புகைப்பட முகமூடி கவனிக்கப்பட்டது ஒன்று ஒரு குரோம் இடம் இப்போது ஏன் முக்கியம் இல்லை ஏன் இது மிகவும் முக்கியம் குறிப்பாக நீங்கள் MOSFETs ஐப் பொறுத்தவரை இந்த பகுதிக்குள் நீங்கள் சில ஆயிரக்கணக்கான சாதனங்களைக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் அந்த புகைப்பட முகமூடியின் காரணமாக உங்கள் குரோம் ஸ்பாட் ஆகும் நீங்கள் இரண்டாவது படத்தை பார்த்தால் நீங்கள் குரோம் நீட்டிப்பைப் பார்ப்பீர்கள் நான் ஒரு ஹீட்டர் தயாரிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த நீட்டிப்பு நான் கணக்கிட என்ன ஒப்பிடுகையில் ஒரு வித்தியாசமான எதிர்ப்பை உருவாக்கும் அதே விஷயம் இது ஒரு குறுகியதாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது ஏனென்றால் இரண்டு வரிகள் குறுகியதாக இருக்கும் ஏனெனில் அது ஒரு உலோகம் என்றால் அது ஏற்கத்தக்கது அல்ல மற்ற சந்தர்ப்பங்களில் அது நிறைய பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் ஒரு இடமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட பகுதியை மீண்டும் நீங்கள் சிப் கொலை செய்கிறீர்கள் இந்த கிராக் ஏற்படுகிறது அல்லது தெளிவான நீட்டிப்பு அல்லது ஒரு கிராக் இது ஒரு மின்தடையும் இருந்தால் எதிர்ப்பில் மாற்றம் ஏற்படுத்தும் நீங்கள் இந்த வகையான குறைபாடு இருக்கும் போது மற்ற பண்புகள் பாதிக்கப்படுகின்றன இறுதியாக ஒரு தெளிவான இடைவெளி அனுமதிக்கப்படவில்லை என்பதால் நீங்கள் ஒரு நடத்தி வருகிறீர்களானால் நீங்கள் இணைப்பை உடைத்து வருகிறீர்கள் எனவே இந்த வகையான குறைபாடுகள் பொதுவாக ஒரு புகைப்பட முகமூடி காணப்படுகின்றன எனவே நீங்கள் ஒரு மாஸ்க் பயன்படுத்த முன் இந்த வகையான குறைபாடுகள் இல்லை என்று உறுதி எனவே இப்போது நாம் புரிந்து கொள்ளலாம் மற்றும் லித்தோகிராபி வீடியோக்களை நீங்கள் இரண்டு வகையான லித்தோகிராபி புரிந்துகொள்வீர்கள் ஒன்று தானாகவே ஒன்று மற்றும் இரண்டாவது அரை தானியங்கி ஒன்று ஆகும் பின்னால் லித்தோகிராபி மீண்டும் அழைக்கப்படும் ஏதோ ஒன்று உள்ளது வீடியோவைப் பார்க்கும்போது முன் என்னவென்பதை புரிந்துகொள்வோம் முதல் வீடியோவை முதலில் விளையாடலாம் வணக்கம் என் பெயர் பெர்னார்ட் SUSS மைக்ரோ டெக் டெவலப்மென்ட் குழுவில் உள்ளேன் இன்று நான் எங்கள் புதிய தலைமுறை உற்பத்தி செய்த அலிங்கினீர் MA200 காம்பாக்ட் ஒரு மேம்பட்ட தொழில்நுட்ப வடிவமைப்பு பொருந்தாத துல்லியம் மற்றும் நெகிழ்வு ஒரு உயர் பட்டம் வழங்குகிறது Ma200 காம்பாக்ட் இயங்குவது எவ்வளவு எளிது என்பதை நீங்களே பார்க்கவும் சக் அலைங்கர் கீழே பகுதியில் சேமிக்கப்படும் மற்றும் விரைவான மற்றும் எளிதாக ஏற்ற உள்ளது செருகுவது எளிதானது மாஸ்க் ஹோல்டர் மற்றும் மாஸ்க் ஆகும் இப்போது நான் கேரியரை ஏற்றுகிறேன் அது எல்லாவற்றிற்கும் உள்ளது MA200 காம்பாக்ட் செயல்பாட்டிற்கு தயாராக உள்ளது MA200 காம்பாக்ட் செயல்முறைகள் தொடுதிரை வழியாக கட்டுப்படுத்தப்படும் சில செயல்முறைகளுக்கு நீங்கள் முழுமையாக தானியங்கி மற்றும் கையேடு செயல்பாட்டிற்கு இடையில் தேர்ந்தெடுக்கலாம் ஒரு ரோபோ செதில்களை ஸ்கேன் செய்து அவர்களின் அளவு நிலை மற்றும் அளவு ஆகியவற்றை நிர்ணயிக்கிறது மேலும் செயலாக்கம் தொடங்குகிறது MA200 காம்பாக்ட் செயல்முறைகள் செதில்கள் மற்றும் அவற்றின் பொருள் அளவு வடிவம் மற்றும் தடிமன் பொருட்படுத்தாமல் 200 மில்லிமீட்டர் வரை மண்டலங்கள் இயந்திரம் இயங்குகிறது மற்றும் முழுமையாக தானாக சரிசெய்கிறது தடித்த எதிர்க்கும் சிப்பி சிப் பம்ப் செதில் நிலை பேக்கேஜிங் மெமஸ் நானோ தொழில்நுட்ப அல்லது தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்ற தடித்த எதிர்க்கும் செயலாக்கத்திற்கு உகந்ததாக உள்ளது ஸ்டெப்ப்பர்ஸ் மீது பெரிய நன்மை ஒரு படி முழு செதில் வெளிப்பாடு ஆகும் எனவே ஒரு மணி நேரத்திற்கு 100 க்கும் மேற்பட்ட செதில்கள் ஒரு மணிநேரத்திற்கு ஒரு முறை ஒரு மேலடுக்கு துல்லியம் மூலம் அடைய முடியும் இப்போது செயல்முறை மெதுவாக நாம் ஒரு நெருக்கமான தோற்றத்தை எடுத்து கொள்ளலாம் முதலாவதாக அப்பட்டமான சீரமைப்புக்கு தயாரிப்பில் முன் சீரமைக்கப்படுவதற்கு முன் செதில் முன் சரிசெய்யப்படுகிறது ஒரு நேர்கோட்டு போக்குவரத்து அமைப்பு ஒரு நெகிழ்வான சக் மீது செதில் மீது ஏராளமாக சுமத்துகிறது இது ரோபோ கையில் இணக்கமான மற்றும் மூலக்கூறுகளின் நெகிழ்வான கையாளுதலை உறுதிப்படுத்துகிறது சந்தையில் வேறு எந்த முகமூடியும் சீரமைப்பு M200 காம்பாக்ட் விட உயர்ந்த சீரமைப்பு துல்லியம் வழங்குகிறது சமீபத்தில் வளர்ந்த மற்றும் காப்புரிமை விதிமுறைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் சுபாவிலிருந்து நேரடியாக அலிங் விருப்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் மாஸ்க் நேரடியாக செதுக்கப்பட்டிருக்கும் 3 சிக்மாவில் 0 5 மைக்ரஸ்கள் வரை ஒரு மேலடுக்கு துல்லியத்தன்மைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது நிழல் நடிகர்களால் புகைப்பட முகமூடியின் கட்டமைப்புகள் தெரிவிக்கப்படுகின்றன சாஸ் இருந்து காப்புரிமை செழிப்பான நிலை அமைப்பு நிலப்பரப்பு வேறுபாடுகள் மற்றும் ஆப்பு பிழைகள் ஈடுசெய்கிறது இதனால் சரியான சீரமைப்பு மற்றும் வெளிப்பாடு முடிவுகளை உத்தரவாதம் மற்றும் முழு செயல்முறை தொடுதிரை இங்கே கண்காணிக்க எளிதானது ஏனெனில் MA200 பற்றி புதிதாக வடிவமைக்கப்பட்ட நுண்ணோக்கி வெளிப்பாட்டின் போது கண்ணாடி வீடுகள் முன்னோக்கி நகர்த்துவதில்லை மைக்ரோஸ்கோப்ஸ் மட்டுமே பக்கவாட்டாக நகர்த்துவதன் மூலம் இதனால் சீரமைப்பு கட்டத்தின் அதிர்வுகளை குறைக்கிறது குறைந்தபட்சமாக மிகுந்த துல்லியமாக விளைவாக ஏற்படும் MA200 கச்சிதியின் ஒளியியல் தடித்த எதிர்க்கும் செயலாக்கத்திற்கு உகந்ததாக இருக்கும் மெல்லிய எதிர்கொள்ளும் வகையில் இது 3 மைக்ரான் திரைச்சீலையின் ஒரு தீர்மானம் மற்றும் தொடர்புகளில் ஒரு துணை மைக்ரான் தீர்மானம் ஆகியவற்றை அது அச்சிடுகிறது கீழே பக்க சீரமைப்புக்கான ஒரு நுண்ணோக்கி விருப்பமாக கிடைக்கிறது இது 4 மில்லிமீட்டர் வரை தடிமனான மூலக்கூறுகளை செயல்படுத்தலாம் MA200 காம்பாக்ட் இது விவரம் வரும் போது ஒரு மாஸ்டர் ஆகும் எங்கள் யோசனை வடிவமைக்கும் போது எங்கள் யோசனை இரண்டு பயனர் மற்றும் பராமரிப்பு நட்பு என்று ஒரு சாதனம் உருவாக்க இருந்தது உங்கள் செயல்பாட்டு செலவினங்களை மேலும் குறைக்க பொருட்டு மின்னணு மற்றும் அனைத்து முக்கிய கூறுகள் எளிதாக அணுக மற்றும் ஒரு தெளிவான மற்றும் தர்க்கரீதியான முறையில் ஏற்பாடு செய்யப்படுகிறது அதன் சிறிய அளவு காரணமாக அது சுத்தமான அறையில் மதிப்புமிக்க இடத்தை சேமிக்கிறது தொகுப்பு அடர்த்திகள் மற்றும் நுண் மெக்கானிக்கல் கட்டமைப்புகளின் அடிப்படையில் அதிக கோரிக்கைகளுடன் விண்ணப்பப் பகுதிகளுக்கு MA200 காம்பாக்ட் உள்ளது நீங்கள் நபர் எங்கள் புதிய முகமூடி சீரமைப்பு ஒரு நெருக்கமான தோற்றத்தை எடுத்து நீங்கள் இன்று செய்ய அழைக்க விரும்புகிறேன் என்று பரிந்துரைக்க முடியும் சுஸ் மைக்ரோ TEC இலிருந்து MA200 காம்பாக்ட் எனவே நீங்கள் முதல் வீடியோவைப் பார்த்த முதல் வீடியோவை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் அங்கு ரோபோ களவு செதில் எடுக்கும் மற்றும் கோட் செதில் சுழலும் மற்றும் வெளிப்பாடு செய்யப்படும் இரண்டாவது வீடியோ நான் இப்போது காட்ட போகிறேன் என்று இரண்டாவது வீடியோ போது சுத்தமான அறை பயனர் இருக்கும் ஒரு அரை தானியங்கி அமைப்பு உள்ளது எனவே நான் இந்த வீடியோவை விளையாடுகிறேன் இது MA6 ஆகும் இது உங்கள் மூலக்கூறுக்கு ஒரு UV ஒளி அம்பலப்படுத்த பயன்படுகிறது உங்களுக்கு தெரியும் அது போட்டோ ரெஸிஸ்ட் எனவே நாங்கள் இயந்திரத்தை ரன் முன் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஒளி விளக்கை திரும்பியது அல்லது வீசவில்லை என்று உறுதி செய்ய வேண்டும் எனவே நாம் பின்னால் வெளியே வருகிறோம் மற்றும் விளக்குகள் பிரதிபலிப்பு காற்று மூலம் திரும்பி பார்க்க முடியும் அல்லது நீங்கள் ஒளி ஒளிரும் பார்க்க முடியும் எனவே ஒளி விளக்கை என்று தெரியும் ஆனால் கூடுதலாக நீங்கள் பல மணி நேரம் ஒளி விளக்கில் விட்டு எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூடுதலாக எனவே நீங்கள் மின்சாரம் சரிபார்க்கிறீர்கள் DS என்று அழைக்கப்படும் இந்த பொத்தானை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் இது 3226 என்கிறார் பல்புகள் பயன்படுத்தப்படுகின்றன எத்தனை மணி நேரம் ஆகும் எனவே பல்ப் 4000 மணி நேரம் ஒரு ஆயுட்காலம் உள்ளது எனவே அது 3500 க்கும் மேலாக இருக்கும் போது ஊழியர்களை நாங்கள் அறிவிக்க வேண்டும் அதை மாற்றுவதற்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டும் எனவே நாம் மிகவும் நெருக்கமாக இருக்கிறோம் இப்போது பல்ப் பயன்படுத்த நன்றாக இருக்கிறது மற்றும் விளக்கை மற்றும் மின்சாரம் தவறு எதுவும் இல்லை நாம் கணினியில் உள்நுழைய வேண்டும் எனவே நாங்கள் உள்நுழைவதற்கு முன் நாங்கள் லோகூப் சரிபார்க்கிறோம் மற்றும் லோகூப் அதை பயன்படுத்திய கடைசி நபர் 221 அன்று மோனிகாவாக இருந்தார் என்று சொல்லுவார் பின்னர் அவர் என்ன குறிப்புகள் அல்லது எதையும் தவறாகப் பார்த்தேன் எனவே நீங்கள் தவறு எதுவும் இல்லை என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே நாங்கள் இயந்திரத்தை மாற்ற மற்றும் உள்நுழைய தயாராக இருக்கிறோம் எனவே உள்நுழைவு கணினி இங்கே உள்ளது நீங்கள் இயந்திரம் பயன்படுத்த உள்நுழைய வேண்டும் இல்லையெனில் அது உள்நுழையாது மற்றும் பல செயல்பாடுகளை உள்ளது முதல் திரை உள்நுழைவு நீங்கள் பயனர்பெயர் மற்றும் கடவுச்சொல்லில் தட்டச்சு செய்கிறீர்கள் நீங்கள் வெவ்வேறு மணி நேரம் ஒரு இயந்திரத்தை பயன்படுத்த திட்டமிடலாம் மேலும் நீங்கள் வேறு எவரும் அதை பயன்படுத்தி இல்லை என்பதை உறுதி செய்ய இதை சரிபார்க்க வேண்டும் எனவே இன்று ஒரு 24 மற்றும் அது 10 மணி மற்றும் அதை பயன்படுத்தி யாரும் இல்லை எனவே நாம் அதைப் பயன்படுத்துகிறோம் மேலும் ஒரு வரலாறு தாவல் உள்ளது அங்கு கடைசி பயனர் பார்க்க முடியும் மற்றும் நீங்கள் மோனிகா கடந்த பயனர் என்று பார்க்க முடியும் மற்றும் அவர் லோகூட்புக் எழுத கடைசி ஒரு இருந்தது எனவே இயந்திரம் தயாராக உள்ளது என்று எனக்கு தெரியும் அதனால் பயன்படுத்த நாம் உள்நுழைய எனவே கணினியில் உள்நுழைந்தவுடன் அதிகாரத்தை உருவாக்க முடியும் இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்பது இங்கே நாம் சுவிட்ச் மீது மாறிவிடும் எனவே நாம் அதை சுவிட்ச் மீது மாற்ற வேண்டும் இப்போது நீங்கள் இயந்திரத்தை ஆரம்பிக்கிறீர்கள் மற்றும் திரையை வாசிப்பது முக்கியம் அது உங்களுக்கு நிறைய தகவல்களை சொல்கிறது எனவே இது தொடக்கத்தில் தயாராக உள்ளது சுமை பொத்தானை அழுத்தவும் எனவே சுமை பொத்தானை இங்கே உள்ளது இப்போது நாங்கள் அதை அழுத்தவும் இப்போது அது இயந்திரத்தை ஏற்றுவது சுமை தொடங்குகிறது என்கிறார் இயந்திரம் சுமைக்கு தயாராக இருக்கும் போது நீங்கள் ஒரு சுமை தயாராக இருந்தால் போது போது நீங்கள் தெரியும் எனவே நாங்கள் இயந்திரத்தை ரன் முன் நாம் செய்யக்கூடிய ஒன்று அளவுருக்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் பார் அளவுரு மற்றும் இப்போது திருத்த அளவுரு மற்றும் இப்போது அளவு மற்றும் இடைவெளி மற்றும் வெளிப்பாடு வகை போன்ற அளவுருக்கள் சரிசெய்ய முடியும் இந்த பொத்தானை அழுத்தவும் எனவே அளவுருக்களை எப்படி திருத்துவது நான் வேறுபாடு அளவுருக்களை மாற்றுவேன் நாம் x இடது மற்றும் வலது பயன்படுத்த எனவே நாங்கள் இந்த வழியை நீங்கள் இடைவெளியை மாற்றலாம் தொடர்பு வகை மாற்றவும் பின்னர் வெளிப்பாடு வகையை மாற்றவும் முடியும் எனவே முதலில் வெளிப்பாடு நேரத்தை மாற்றலாம் எனவே அது இப்போது 5 வினாடிகளில் உள்ளது நாங்கள் அதை 25 வினாடிகளுக்கு மாற்றலாம் நீங்கள் வேகமாக மற்றும் வரை வைத்திருந்தால் அதை வேகமாக மாற்றலாம் எனவே அது 25 இல் உள்ளது இப்போது நாம் மெதுவாக செல்ல வேண்டும் எனவே நாங்கள் உங்களை வேகமாக அடிக்கவில்லை எனவே அந்த வழியில் நாம் வெளிப்பாடு நேரம் சரி ஒழுங்குமுறை இடைவெளியை மாற்றுவோம் 40 ஐச் செய்யலாம் அது டெம்பெக்கை மாற்றியுள்ளது இது மென்மையான தொடர்பு செய்கிறது இப்போது உங்கள் அளவுருக்கள் மாறிவிட்டன மென்மையான வெற்றிடத்திலிருந்து பல்வேறு வகை வெளிப்பாடு வகைகளும் உள்ளன மேலும் தகவலைப் பெறுவதற்கு நீங்கள் துணைமென்ட் செய்தால் கடினமாக இருந்தால் இப்போது நாம் மென்மையாக அமைக்க வேண்டும் எனவே உங்கள் அளவுருக்கள் அமைக்கப்பட்டவுடன் நீங்கள் திருத்த அளவுருவை தாக்கினீர்கள் இப்போது நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது முகமூடியை ஏற்றுகிறது எனவே முகமூடியை எவ்வாறு ஏற்றுவது நாங்கள் ஒரு வைத்து நாம் பொத்தானை மாற்ற முகமூடி மாஸ்க் அழுத்தவும் எனவே நாங்கள் முகமூடியை ஏற்றுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்பதை மாற்றிக் கொள்ளுங்கள் எனவே நாம் இங்கே அதை வைத்து எனவே நீங்கள் இங்கே உங்கள் முகமூடியை ஏற்றி இங்கே இந்த கிளிப்பை தூக்கி அதை வைத்து அதை வைத்து நீங்கள் என்டர் என்று அழைக்கப்படும் இந்த பொத்தானை அழுத்தவும் நீங்கள் வெற்றிடத்தை மாற்றலாம் எனவே இப்போது வெற்றிடம் உள்ளது நீங்கள் இப்போது என்டர் ஐ அழுத்தவும் நீங்கள் திரும்பி வரும்போது வெற்றிடமாக இருக்கிறீர்கள் அது நீங்கள் அதை வெற்றிடமாக பார்க்க முடியும் மற்றும் அழகாக சிக்கி என்று பார்க்க முடியும் எனவே இப்போது நாம் இங்கே இதை வைக்க போகிறோம் எனவே நாம் கவனமாக அதை செயல்படுத்த நாம் அதை அனைத்து வழிகளிலும் வைக்கிறோம் அது இருக்கும் போது நாங்கள் ஒரு முகமூடியை மாற்றுகிறோம் உங்கள் முகமூடியை ஏற்றுவது எப்படி என்பதுதான் நாம் இப்போது ஒரு பின்புற சீரமைப்பு செய்ய போகிறோம் எனவே இது என்ன செய்கிறது உங்கள் முகமூடியை உங்கள் செதில் பின்புறத்தில் அலிங் மற்றும் நீங்கள் எப்படி கீழே ஒரு நுண்ணோக்கி உள்ளது எனவே நாம் செய்யும் முதல் விஷயம் நாம் ஒரு முகமூடி இருக்க வேண்டும் மற்றும் நாம் திரையில் திரும்ப வேண்டும் இப்போது நாம் இந்த விஷயம் பின்வாங்கல் சீரமைப்பு நுண்ணோக்கி உள்ளது என்று உறுதி எனவே அது உள்ளது ஆனால் மேலும் நாம் இந்த பின்னோக்கு சீரமைப்புகளை மாற்ற வேண்டும் எனவே அது மேல் பக்க சீரமைப்பு அல்லது அது ஒரு பின்புற சீரமைப்பு இருக்க முடியும் எனவே இது ஒரு வெளிச்சம் எனவே இப்போது ஒளி பின்புறத்தில் இருந்து வருகிறது எனவே நீங்கள் இங்கே பார்த்தால் நீங்கள் அம்சங்களை தாக்கியதால் ஒளி பார்க்க முடியும் எனவே இங்கு வரும் நுண்ணோக்கி வருகிறது அதைப் பார்த்து ஒளிரும் எனவே நாம் இப்போது திரையில் அந்த பார்க்க முடியும் மற்றும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மிகவும் அதிகமாக இது மீண்டும் மைக்ரோஸ்கோப்ஸ் கட்டுப்படுத்துகிறது எனவே நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு தேர்வு மற்றும் நீங்கள் உங்கள் அம்சங்களை கண்டுபிடிக்க வரை நகர்த்த முடியும் மாஸ்க் மீது ஒரு சீரமைப்பு மதிப்பெண்கள் கண்டுபிடித்ததைப் போல் தெரிகிறது எனவே நாம் கவனம் சரி செய்ய வேண்டும் எனவே நீங்கள் இந்த நிறுத்த குச்சி இடது மற்றும் வலது பயன்படுத்த எனவே இடது புறம் நான் சரியான கவனம் சரிசெய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீங்கள் தீவிரம் சரிசெய்ய முடியும் மற்றும் நீங்கள் நிலையை சரிசெய்ய முடியும் எனவே நான் இந்த ஒரு வரை நகர்த்த வேண்டும் என்றால் நான் வலது அடிக்க பின்னர் நான் அதை கீழே நகர்த்த வேண்டும் நான் இடது புறத்தை நகர்த்த விரும்பினால் அது இதே போன்ற விஷயம் எனவே நீங்கள் உங்கள் முகமூடியைக் கண்டால் நீங்கள் வெளிப்பாடு செய்யத் தயாராக உள்ளீர்கள் என்று நினைக்கிறீர்கள் அதை ஒழுங்குபடுத்தவும் நீங்கள் இந்த படத்தை அடையலாம் எனவே நீங்கள் இங்கே அடைய படத்தை பொத்தானை அழுத்தவும் நீங்கள் அதை அழுத்தினால் அது என்ன செய்கிறது முகமூடி ஒரு படம் எடுக்கும் மற்றும் இப்போது நாம் செதில் ஏற்ற தயாராக இருக்கிறோம் இது சுமை செதில் கூறுகின்ற இந்த பொத்தானை அழுத்தவும் எனவே அது இழுத்து பக்க மற்றும் சக் மீது மூலக்கூறு கூறுகிறது நாம் செதில் மீது சுமை ஏற்றுவோம் அது உள்ளே இருக்கும் போது நீங்கள் என்டர் ஐ அழுத்தவும் அது அதைக் கொண்டு வரும் எனவே இப்போது நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது மாஸ்க் மற்றும் இந்த மீன்களிலிருந்து படத்தின் மேலடுக்கு மற்றும் இங்கே உங்கள் செதில் கீழே அடி மூலக்கூறுகளைக் கண்டது எனவே நீங்கள் எப்படி செதில் நகர்த்த வேண்டும் இந்த பொத்தான்கள் நுண்ணோக்கி நகரத்தை நாங்கள் அறிவோம் எனவே நாம் எப்படி செதில் நகர்த்த வேண்டும் இது இந்த பொத்தான்கள் வலது இங்கே இந்த கைப்பிடிகள் இங்கே இது ஒரு y இது x இந்த பக்கத்தில் உள்ளது மற்றும் இது சாய் எனவே நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன் நான் இதை இயக்க முடியும் மற்றும் நீங்கள் இந்த படங்களை நகர்த்த பின்னணி பார்க்க முடியும் மற்றும் நீங்கள் இந்த நகரும் பார்க்க முடியும் எனவே இது இடது பக்கத்தில் Y நிலை மற்றும் வலது பக்க x குமிழ் உள்ளது இதைக் கொண்டு சாய்வு சரிசெய்யலாம் மற்றும் நீங்கள் கவனம் சரிசெய்ய முடியும் மற்றும் நீங்கள் தீவிரம் அல்லது ஒளி சரிசெய்ய முடியும் எனவே நீங்கள் உங்கள் சீரமைப்பு மதிப்பெண்கள் கண்டுபிடிக்க பின்னர் அவற்றை align எனவே நீங்கள் அவற்றை சீரமைக்கப்பட்டவுடன் நீங்கள் வெளிப்பாட்டிற்கு தயாராக உள்ளீர்கள் நீங்கள் எப்படி அம்பலப்படுத்துகிறீர்கள் நீங்கள் அழுத்தி முதலில் நீங்கள் தொடுவதற்கு அதை கொண்டு வரக்கூடிய சீரமைப்பு சோதனை நீங்கள் எதையும் நகர்த்துவதைத் தவிர்ப்பதுடன் அது தொடர்பில் இருக்கும்போது நீங்கள் வெளிப்பாட்டைக் கொண்டுவருவதும் நீங்கள் வெளிப்பாட்டைக் கொண்டுவருவதும் வெளிப்பாட்டைக் காட்டிலும் ஒளியிலிருந்து விலகிச் செல்ல நல்லது அது உங்கள் கண் பாதிக்காது எனவே வெளிப்பாடு வெற்றி மற்றும் நாம் திரும்புவோம் எனவே வெளிப்பாடு பிறகு நீங்கள் உங்கள் செதில் இறக்க வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் திரையில் வருகிறீர்கள் மேலும் இழுக்க ஸ்லைடரை நீக்குவதன் மூலக்கூறுகளை அம்பலப்படுத்தலாம் என்று கூறுவீர்கள் எனவே நீங்கள் அதை வெளியே இழுக்க பின்னர் நீங்கள் என்டர் பொத்தானை அழுத்தவும் பின்னர் வெற்றிடத்தை வெளியிட வேண்டும் மற்றும் நீங்கள் உங்கள் செதுக்க வேண்டும் மற்றும் நீங்கள் அதை மீண்டும் போட முடியும் அதனால் நீங்கள் வெளிப்பாடு பிறகு உங்கள் செதில் இறக்கும் நாம் இப்போது என்ன செய்யப் போகிறோம் என்பது மேல் பக்க சீரமைப்பு ஆகும் இது மேல் உள்ள நுண்ணோக்கி பயன்படுத்தி கண்ணாடி கீழே அடியில் உள்ள செதில் align வேண்டும் எனவே மேல் பக்க சீரமைப்பு செய்ய நாம் பின்புற நுண்ணோக்கி நகர்த்த வேண்டும் எனவே நாம் இந்த பொத்தானை அழுத்தவும் மேலும் நாம் மேல் பக்கத்தின் வெளிச்சத்திற்கு வேண்டும் பின்னர் இப்போது எங்களது செதுக்கியவை ஏற்றலாம் எனவே மீண்டும் நீங்கள் சுமை அழுத்தவும் மற்றும் அது இழுக்க மற்றும் சக் மீது மூலக்கூறு சுமை என்று கூறுகிறார் நீங்கள் அதை செய்தபோது என்டர் ஐ அழுத்தவும் மற்றும் நுண்ணோக்கி தானாகவே கீழே வரும் bsa நுண்ணோக்கி ஒளி பொத்தானை ஆஃப் எனவே இப்போது அது டிவி திரையைத் திருப்பிக் கொண்டிருக்கிறோம் இது என்ன செய்வது இங்கே இருந்து படத்தை எடுத்துக்கொள்வது திரையில் தோன்றும் எனவே மீண்டும் இந்த பொத்தான்கள் இங்கே இங்கே நுண்ணோக்கி x மற்றும் y நிலையை கட்டுப்படுத்த எனவே இங்கே ஏதாவது கண்டுபிடித்ததைப் போல் தெரிகிறது எனவே நாம் அதை மாற்ற முடியும் அது வெளிச்சத்தின் சக்தி மிகவும் அதிக தீவிரம் உள்ளது எனவே இங்கே சக்தி குறைக்க பின்னர் நீங்கள் அதை பார்க்க முடியும் எனவே நாம் இந்த பக்கத்தில் முகமூடி சீரமைப்பு குறி கண்டுபிடிக்க போகிறோம் எனவே இதில் பல்வேறு செயல்பாடுகள் உள்ளன இந்த குமிழ் இங்கே எனவே நீங்கள் அதை நகர்த்தினால் இது ஒளி நுண்ணோக்கி கட்டுப்படுத்தப்படும் ஒளி நுண்ணோக்கி மற்றும் இடது பக்கத்தில் எக்ஸ் நிலை அதே பொத்தானை கொண்டுள்ளது எனவே நான் இடது குமிழியை நகர்த்தும்போது நான் இந்த வழியை மாற்றிக் கொள்ளலாம் நான் சரியான கைப்பிடியை நகர்த்தும்போது இந்த வழியை மாற்ற முடியும் இந்த முட்டாள்தனத்தை இங்கே திருப்புவதன் மூலம் இந்த போட்டியை உருவாக்க ஒரு சாய்ஸை இப்போது சரிசெய்யலாம் எனவே அவர்கள் அழகாக பொருந்தும் போல் இருக்கும் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது பின்னோக்கி சீரமைப்புக்கு ஒத்த அதே விஷயத்தை நீங்கள் விரும்புவீர்கள் உங்கள் செதில் உங்கள் சீரமைப்பு முகமூடியை நீங்கள் அலிங் எனவே இங்கே எனவே நான் இதை நகர்த்தினால் இந்த நாக்களை எப்பொழுதும் மூலக்கூறுகளை எப்போதும் கட்டுப்படுத்துவதாக நீங்கள் காணலாம் எனவே நான் இதை நகர்த்தும்போது இது நகர்ந்துவிட்டதாக நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் உண்மையான மூலக்கூறு மாஸ்க் இல்லை என்று சொல்ல முடியும் என்று சொல்ல முடியும் எனவே நீங்கள் அதை கவனம் செலுத்த முயற்சி செய்கிறீர்கள் மற்றும் நீங்கள் உங்கள் சீரமைப்பு மதிப்பெண்கள் கண்டுபிடிக்க முயற்சி மற்றும் நீங்கள் அதை சீரமைக்கப்பட்டது பின்னர் நீங்கள் ஒரு சீரமைப்பு காசோலை செய்ய அதே விஷயம் செய்ய வேண்டும் மற்றும் அவர்கள் முகமூடி கொண்டு வரும் மற்றும் நீங்கள் அதை அம்பலப்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் அம்பலப்படுத்தி மீண்டும் வெளிப்பாடு செய்கிறீர்கள் எனவே நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் அதனால் UV ஒளி ஒரு தேர்வு இல்லை எனவே உங்கள் இரட்டை வெளிப்பாடு பிறகு நீங்கள் உங்கள் செதில் இறக்க வேண்டும் எனவே அது ஸ்லைடு இழுக்க அல்லது மூலக்கூறுகளை இறக்க சொல்கிறது எனவே நீங்கள் அதை வெளியே இழுக்க பின்னர் நீங்கள் அதை எடுத்து இப்போது நீங்கள் உங்கள் மாதிரி முடிக்க நாம் மீண்டும் உள்ளே போடுவோம் இப்போது நீங்கள் அதை செய்தால் நீங்கள் அதை மீண்டும் நகர்த்த வேண்டும் நீங்கள் அதை கீழே கொண்டு வர விரும்பவில்லை நீங்கள் BSA பொத்தானை அழுத்தும் எங்கே இது எனவே முன்னிருப்பாக இது கீழே வராது மேலும் நீங்கள் F1 ஐ அழுத்தவும் பின்னர் உள்ளிடவும் பின்னர் அது நுண்ணோக்கி வரை வரும் நுண்ணோக்கி மேல் மற்றும் பிஎஸ்ஏ பொத்தானை இந்த நிலையில் விட்டு விடுவது எப்போதும் நல்லது ஏனென்றால் நுண்ணோக்கி நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் வரவில்லை எனவே பின்னர் நாங்கள் எங்கள் முகமூடி எடுக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் ஒரு முகமூடியை இறக்க விரும்பினால் மாற்றம் முகமூடியை அழுத்தவும் அதை ஏற்றுவதற்கு இது மிகவும் ஒத்திருக்கிறது இது நீங்கள் மாற்று முகமூடியை அழுத்தவும் தலைகீழ் செயல்முறை நீங்கள் உங்கள் மூலக்கூறு வெளியே எடுக்கும் நீங்கள் வெற்றிடத்தை அகற்ற பொத்தானை உள்ளிடுக பின்னர் உங்கள் எடை முகமூடியை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மீண்டும் மாஸ்க் பொத்தானை அழுத்தவும் பின்னர் என்ன கூறுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது என்பதை நீங்கள் நிராகரிப்பதை உறுதிப்படுத்துகிறது எனவே இப்போது நாம் கணினியை இயக்க தயாராக இருக்கிறோம் எனவே எல்லாம் நீங்கள் இயந்திரத்தை தொடங்கியது என்று காத்திருப்பு நிலையில் உள்ளது என்பதை உறுதி செய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் அதை திரும்ப முன் நீங்கள் லோகூட்புக் வெவ்வேறு அளவுருக்கள் எழுத வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே சுருக்கப்பட்ட காற்று சுமார் 4 9 ஆகும் நைட்ரஜன் சுமார் 1 65 ஆகும் வெற்றிடத்தை 0 86 ஆகும் இது 0 86 ஐ எடுத்துக் கொண்டது நாங்கள் சிலிக்கனுடன் 4 அங்குல செதில் பயன்படுத்துகிறோம் நாங்கள் 25 இரண்டாவது வெளிப்பாடு செய்தோம் இப்போது நாங்கள் செய்ய முதல் காரியத்தை அணைக்க தயாராக இருக்கிறேன் நாம் சுவிட்ச் அணைக்கிறோம் இங்கே நாங்கள் டிவி பள்ளி மற்றும் நாம் இங்கே வெளியே உள்நுழைய முடியும் மற்றும் பின்னர் சில செய்திகளை நாம் x y இரண்டு நிலையை அமைக்க நாம் என்ன செய்தோம் எனவே அடுத்த குறிப்பிட்ட தொகுதிகளில் நாம் விவாதிப்பதில் என்ன விவாதிக்கப்படும் வீடியோக்களைக் கண்டறிந்ததால் முன் சீரமைப்புக்கு முன்னால் முக்கியத்துவம் என்னவென்றால் இப்போது வரை முன்னணி சீரமைப்பு உரிமை என்னவென்றால் முன்னணி சீரமைப்பு சரியானது மற்றும் முன் சீரமைப்பு எவ்வாறு உதவுகிறது என்பதைப் புரிந்துகொண்டோம் நீங்கள் வேறு ஒன்றிணைந்த எலக்ட்ரோக்களை எவ்வாறு உருவாக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு உணர்திறன் அடுக்குகளை உருவாக்க விரும்பினால் நாம் எப்பொழுதும் செதில் முன் பக்கத்திலிருந்து அம்பலப்படுத்துகிறோம் ஆனால் நான் விரும்பியிருந்தால் எனவே இது ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் இது செதில் இருந்தால் இது உணர்திறன் பகுதி இது ஒரு சரியான பகுதியாகும் எனவே நான் இந்த உணர்திறன் பகுதியின் பின்புறத்தில் சரியாக ஒரு டயாபிராம் உருவாக்க வேண்டும் அதாவது நான் இந்த பக்கத்தில் அதை அலிங் வேண்டும் இது முன் பக்கத்துடன் செய்தபின் சீரமைக்கப்படுவது எப்படி என்று எனக்குத் தெரியுமா இது முன்மாதிரிக்கு முன் அழைக்கப்படும் மற்றும் இந்த குறிப்பிட்ட உணர்திறன் பகுதிக்கு கீழே ஒரு டயாபிராம் உருவாக்க வேண்டும் இது உங்கள் முன்னால் மீண்டும் சீரமைப்புக்கு வேலை செய்யும் இடமாகும் அடுத்த தொகுதிகளில் ஒரு உதாரணம் எடுப்போம் நீங்கள் இந்த ஸ்லைடுகளால் செல்லலாம் மீண்டும் நீங்கள் போட்டோ லித்தோகிராஃபி புரிந்து என்றால் நீங்கள் நுட்பங்களை நிறைய புரிந்து கொள்ள முடியும் சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்ஸ் அப்ளிகேஷன் நுட்பங்களை தொழில்நுட்பங்கள் எளிதாக மாறும் மைக்ரோ இன்ஜினியரிங் இதயத்தில் அல்லது ஒரு மைக்ரோசாப்டில் ஒரு மைக்ரோ செயலாக்க அல்லது உற்பத்தியை ஒரு மைக்ரோசாப்டின் இதயம் எப்பொழுதும் ஒரு ஒளிப்பதிவு அமைப்பு ஆகும் எனவே உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மன்றத்தில் என்னை கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்குத் தெரியும் எப்பொழுதும் கேட்கத் தயங்காதீர்கள் ஏனெனில் இது மிகவும் எளிதானது அல்ல அதே நேரத்தில் அது மிகவும் முக்கியமானது எனவே நான் இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கூறிலிருந்து எதையும் இழக்க விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உண்மையிலேயே கவனம் செலுத்துகிறீர்கள் என்றால் அடுத்த தொகுதிகளில் மீண்டும் முன் உதாரணங்கள் பற்றி விவாதிக்கலாம் பின்னர் நாம் உண்மையில் சுகாதார மருத்துவ தொழில்நுட்பங்களுக்கான சென்சார்கள் மற்றும் நுண் திரவ அமைப்புகளைப் பயன்படுத்துவதற்கான எடுத்துக்காட்டுகளுக்கு செல்லலாம் நீங்கள் கவனித்துக்கொள்ளுங்கள் அடுத்த வகுப்பில் நான் பார்ப்பேன்